இந்த கணக்கீடுகளை பற்றி நீங்கள் நன்றாக புரிந்து கொண்டீர்கள் என நம்புகிறேன் இப்போது ஒன்று அல்லது இரண்டு விஷயங்களில் இந்த கணக்கீடுகளை நாம் பார்க்கலாம் உதாரணமாக இந்த காஸ்ட் பங்க்ஷன் ஆனது என்போம் இதற்கு நாம் கேப்பிட்டல் F உபயோகிக்கிறோம் ஆனது ஒரு மணி நேரத்துக்கான ரூபாயில் குறிப்பிடப்படும் குறைந்தபட்ச செலவு ஆகும் இது டாலர் அல்லது வேறு எந்த கரன்சி ஆகவும் இருக்கலாம் ஒரு மணி நேரத்துக்கான குறைந்த அளவு காஸ்ட் ஆனது N யூனிட்டுகளை கொண்டு x மெகாவாட் ஜெனரேட் செய்வதாகும் என்பது N யூனிட்களால் x மெகாவாட் உற்பத்தி செய்ய ஒரு மணி நேரத்திற்கு ஆகும் குறைந்தபட்ச செலவுக்கு சமமானது ஆகும் ஆனது N ஆவது யூனிட் கொண்டு Y மெகாவாட் உற்பத்தி செய்ய ஆகும் செலவு ஆகும் இது N யூனிட்டுகளால் உற்பத்தி செய்யப்படுகிறது மற்றும் இது N ஆவது யூனிட் ஆல் உற்பத்தி செய்யப்படுகிறது எனவே இந்த சமன்பாடு மிகவும் எளிமையானது இல்லையா என்பது x மைனஸ் y மெகாவாட் உற்பத்தி செய்ய ஆகும் குறைந்தபட்ச செலவாகும் இங்கே நாம் ஒரு விதமான பெயரிடல் ஐ பயன்படுத்துகிறோம் ஆனது ஒரு மணி நேரத்தில் x மெகாவாட்டை N யூனிட்டுகள் வைத்து ஜெனரேட் செய்வதற்கு ஆகும் குறைந்தபட்ச செலவாகும் ஆனது y மெகாவாட்டை N ஆவது யூனிட் பயன்படுத்தி ஜெனரேட் செய்ய ஆகும் செலவு ஆகும் உங்களுடைய Y மெகாவாட் ஆனது இந்த N ஆவது யூனிட் வரை உற்பத்தி செய்யப்படுகிறது எனில் மீதமுள்ள x மைனஸ் y மெகாவாட் ஆனது N 1 யூனிட்களால் உற்பத்தி செய்யப்படும் இது என குறிப்பிடப்படுகிறது இதற்கு நாம் டைனமிக் புரோகிராமினை போட்டால் அது பின்வரும் ஒரு தொடர்ச்சியான உறவை தருகிறது அதாவது இங்கு N ஆனது யூனிட் நம்பர் ஆகும் இந்த சமன்பாடு மிகவும் எளிமையாக இருக்கிறது இல்லையா இதைக் கணித ரீதியாக கணக்கிட்டால் அது மிகவும் சிக்கலான ஒன்றாக இருக்கும் ஒரு உதாரணத்திற்காக நான் இந்த விஷயங்கள் எப்படி நடக்கிறது என்பதை உங்களுக்கு காட்டப் போகிறேன் இந்த சுழற்சி உறவை வைத்து நம்மால் சுலபமாக யூனிட்டுகளின் சேர்க்கைகளை கண்டறிய முடியும் குறைந்தபட்ச அனுமதிக்கப்பட்ட சுமையில் சிறிய யூனிட் முதல் இருக்கும் அனைத்து யூனிட்களின் திறன்களின் கூட்டுத்தொகை வரை உள்ள குறைந்தபட்ச செலவை நம்மால் கணக்கிட முடியும் எனவே இதன் மூலம் நம்மால் உகந்த சேர்க்கை மற்றும் யூனிட்டுக்கான குறைந்தபட்ச செலவு ஆகிய இரண்டையும் கண்டறிய முடியும் இந்த முறையில் மொத்த குறைந்தபட்ச இயக்க செலவு மற்றும் ஒவ்வொரு உகந்த சேர்க்கையால் பகிரப்படும் சுமை ஆகியவை ஒவ்வொரு சுமை அளவுக்கும் கணக்கிடப்படுகிறது கேள்வி என்னவென்றால் நீங்கள் இதை படிப்படியாகத்தான் அடைய முடியும் ஒருவேளை சாப்ட் கம்ப்யூட்டிங் நுட்பங்களை நீங்கள் பயன்படுத்தினால் இது மிகவும் எளிமையான ஒன்றாக இருக்கும் ஒரே விஷயம் என்னவென்றால் இதில் நிறைய கட்டுப்பாடுகள் இருக்கும் மற்றும் இது ஒரு அதிக நேரம் எடுத்துக் கொள்ளும் பிராசஸ் ஆகும் ஆனால் கோடிங் எழுதும் வகையில் பார்த்தால் சாப்ட் கம்ப்யூட்டிங் நுட்பம் ஆனது மிகவும் எளிமையான ஒன்றாக இருக்கும் இது இந்த பாடத்திட்டத்திற்கு அப்பாற்பட்டது ஒருவேளை இது ஒரு அட்டவணை என்றால் இங்கு அட்டவணை எண் தரப்படவில்லை ஆனால் உற்பத்தி அளவுருக்கள் கொடுக்கப்பட்டுள்ளன இந்த அளவுருக்களை வைத்து இங்கு நான்கு யூனிட்டுகள் 1234 இருக்கின்றன இல்லையா ஒவ்வொரு ஜெனரேட்டர் இன் குறைந்தபட்ச கொள்ளளவானது ஒரு மெகாவாட் மற்றும் அதிகபட்ச கொள்ளளவானது 12 மெகாவாட் ஆக இருக்கும் காஸ்ட் கர்வ்வ் அளவுரு a ஆனது ருபீஸ் பேர் மெகாவாட் ஸ்கொயர் ஆக தரப்பட்டுள்ளது மற்றும் b ஆனது ருபீஸ் பெர் மெகாவாட் ஆக உள்ளது இங்கு c டேர்ம் தரப்படவில்லை எனவே காஸ்ட் கார்வ்வ் ஆனது இது ருபீஸ் பேர் மெகாவாட் ஸ்கொயர் ஆக இருக்கும் உங்களுடைய அப்ஜெக்டிவ் ஃபங்ஷன் ஆனது ருபீஸ் இல் இருக்க வேண்டும் எனவே இதுஆக இருக்கும் இதை நீங்கள் ஏற்கனவே பவர் சிஸ்டம் இன் உகந்த இயக்கத்தில் பார்த்துள்ளீர்கள் அங்கே c இருந்தது இல்லையா இங்கே c ஆனது புறக்கணிக்கப்பட்டு விடுகிறது a மற்றும் b மட்டுமே எடுத்துக் கொள்ளப்பட்டிருக்கின்றன இது யூனிட் 1 2 3 மற்றும் 4 காண a மதிப்பு இது யூனிட் 1 2 3 மற்றும் 4 காண b மதிப்பு இப்போது நீங்கள் இந்த மாதிரி சிஸ்டம் ஐ கருதுங்கள் இதில் 4 யூனிட்டுகள் இருக்கின்றன இவை அனைத்தும் அனல் மின் நிலையங்களில் இருக்கும் யூனிட்கள் ஆகும் மற்றும் இதனுடைய அளவுருக்கள் தரப்பட்டுள்ளன இப்போது மிக குறைந்த செலவில் ஒன்பது மெகா வாட்டுகள் உற்பத்தி செய்ய தேவையான யூனிட்டுகளை நாம் கண்டறியவேண்டும் அதாவது இந்த சுமை தேவையான 9 மெகாவாட்டை இந்த நான்கு யூனிட்டுகளில் எவை குறைந்த செலவில் உற்பத்தி செய்யும் என்பதை கண்டறிய வேண்டும் இந்த நான்கு யூனிட்டுகளும் செயல்பட்டால் மொத்த குறைந்தபட்ச ஜெனரேஷன் ஆனது 4 மெகா வாட்டாக இருக்கும் ஒவ்வொரு ஜெனரேட்டரும் அதனுடைய அதிகபட்ச கொள்ளளவை உற்பத்தி செய்கிறது என்று வைத்துக்கொண்டால் மொத்த அதிகபட்ச உற்பத்தியானது 48 மெகாவாட்டாக இருக்கும் ஏனென்றால் ஒவ்வொரு ஜெனரேட்டரும் 12 மெகாவாட் உற்பத்தி செய்யும் மொத்தம் நான்கு ஜெனரேட்டர்கள் இருக்கின்றன எனவே 48 மெகாவாட் உற்பத்தி ஆகும் ஆனால் சுமை தேவையானது 9 மெகாவாட் மட்டுமே இதை ஒரு யூனிட் மட்டுமே விநியோகிக்க முடியும் ஏனென்றால் ஒவ்வொரு யூனிட்டின் அதிகபட்ச உற்பத்தியானது 12 மெகாவாட் ஆகும் ஒருவேளை 2 யூனிட்டுகள் 3 யூனிட்டுகள் அல்லது நான்கு யூனிட்டுகள் சேர்ந்து கூட இந்த தேவையை பூர்த்தி செய்யலாம் எந்த சேர்க்கையானது சரியாக இருக்கும் என்பதை கண்டறிய வேண்டும் இந்த வகையில் ஆனது முதலில் இருக்கும் சுமையானது ஒவ்வொரு மெகாவாட்டாக மாறுவதாக வைத்துக் கொள்வோம் அதாவது சுமை ஒவ்வொரு மெகாவாட்டாக அதிகரிக்கிறது ஒரு யூனிட் 9 மெகாவாட் ஜெனரேட் செய்கிறது என்றால் இன்னொரு யூனிட் ஜீரோ மெகாவாட் ஜெனரேட் செய்யும் அதாவது 09 பிறகு 18 பிறகு 27 அதன் பிறகு 36 என தொடரும் இந்த வழியில்தான் நாம் இந்த சேர்க்கைகளை எடுக்க வேண்டும் இதற்கும் குறைவாக எடுத்துக் கொண்டால் உங்களுடைய துல்லியத்தன்மை அதிகரிக்கும் ஆனால் அதே சமயம் கணக்கீடுகளின் எண்ணிக்கையும் அதிகரிக்கும் ஆனது முதல் யூனிட் ஆக இருக்கும் தன்னிச்சையான நீங்கள் எவ்வளவு மதிப்புகளை வேண்டுமானாலும் எடுத்துக் கொள்ளலாம் அது ஒரு விஷயம் அல்ல N 1 ஆக இருக்கும் போது ஆகும் ஆனது 9 மெகாவாட் ஆக இருக்கும் யூனிட் ஒன்றானது தேவைப்படும் மொத்த 9 மெகாவாட் ம் ஜெனரேட் செய்வதாகச் சொன்னால் ஆக இருக்கும் இந்த அட்டவணையில் இருந்து ஆனது 0 385 மற்றும் ஆனது 23 5 ஆக இருக்கும் பொதுவாக a மற்றும் b யின் மதிப்புகள் நமக்குக் கொடுக்கப்பட்டிருக்கும் எனவே இந்த வகையில் இது 242 685 ரூபாய் பெர் ஹவர் ஆக வருகிறது இந்த பைசாக்களை நிராகரித்து விட்டால் நீங்கள் இதை குத்துமதிப்பாக 243 என எடுத்துக்கொள்ளலாம் இந்த சமன்பாடு ஒன்றில் இருக்கும் ரிகர்சிவ் ரிலேசன் படி இதே கணக்கீடானது க்கும் கணக்கிடப்படுகிறது இதை எப்படி செய்வது N ஆனது இரண்டாக இருக்கும் பொழுது அதாவது இரண்டு யூனிட்களுக்கு இதை எப்படி செய்வது எனவே சமன்பாடு ஒன்றானது N 2 மதிப்புக்கு என எழுதப்படும் அதே விஷயத்தை தான் நாம் சமன்பாடு ஒன்றில் போடுகிறோம் ஆனால் N க்கு பதில் இரண்டை போடுகிறோம் அவ்வளவுதான் இப்போது இதுதான் குறைந்தபட்சம் அதாவது நீங்கள் அனைத்து குறைந்தபட்சங்களையும் ஒன்றாக சேர்க்க வேண்டும் மொத்த சுமையானது 9 மெகாவாட் எனவே இந்த ஒன்பது மெகாவாட் ஐ ஒரு மெகாவாட் ஸ்டெப் ல் உருவாக்கும் சேர்க்கைகளை நாம் சேர்க்க வேண்டும் y ஆனது முதலில் 0 என்போம் y0 க்கு எல்லா சேர்க்கைகளையும் நீங்கள் எடுக்க வேண்டும் இது 9 மெகாவாட் தேவைக்கான சேர்க்கைகள் ஒருவேளை உங்கள் தேவை 20 மெகாவாட் ஆக இருந்தால் உங்களுக்கு எத்தனை சேர்க்கைகள் வரும் 020 பிறகு 119 பிறகு 218 என இது தொடரும் நிச்சயம் நமக்கு அதிக எண்ணிக்கையிலான சேர்க்கைகள் இருக்கும் இந்த கணக்கீடுகளில் உங்களுக்கு அனைத்தும் தெரிந்தால் நீங்கள் டேர்ம் பை டேர்ம் ஆக கணக்கிட வேண்டும் இங்கு ஆனது இரண்டாவது யூனிட் ஐ குறிக்கிறது N ஆனது 2 ஆக இருக்கும்போது ஆனது யூனிட் 2 ஐ குறிக்கிறது ஆனது முதலாவதை குறிக்கிறது நீங்கள் இந்த அனைத்து சேர்க்கை களையும் கண்டறிந்தால் உங்களால் ஐ கண்டுபிடிக்க முடியும் இதுதான் குறைந்தபட்சம் இந்த பார்ட் 1 ஆனது என்பது என்ன என்பதை உங்களுக்கு சொல்லும் ஆனது யூனிட் 2 இதை நீங்கள் எழுதினால் உங்களுடைய காஸ்ட் கர்வ் ஆனது ஆக இருக்கும் இங்கு ஆனது 0 80 ஆனது 26 5 ஆக இருக்கும் சேர்க்கைக்கான ஆனது 2 மெகாவாட் ஆக இருக்கும் எனவே இந்த வகையில் அதாவது y ஆனது இரண்டு மெகா வாட்டுக்கு சமமாக இருக்கும் அதாவது y ஆனது 2 மெகாவாட் ஆக இருக்கும் எனவே மற்றும் அடுத்ததாக நாம் யூனிட் 1 க்கான சொல்கிறோம் அதாவது யூனிட் 1 ஆனது என குறிப்பிட படுகிறது மொத்த தேவை x ஆனது 9 மெகாவாட்டாக தரப்பட்டுள்ளது மற்றும் y ஆனது 2 மெகாவாட்டாக உள்ளது எனவே x y ஆனது 7 மெகாவாட் ஆக இருக்கும் எனவே முதலில் நான் என எழுதுகிறேன் ஆனது 7 ஆக இருக்கும் இது உங்கள் இந்த ஐ 0 385 என ஏற்கனவே கணக்கிட்டு உள்ளோம் உங்களுக்கு இதில் என்ன கிடைத்தாலும் உகந்த சேர்க்கையானது ஆக இருக்கும் உங்களுக்கு கிடைக்கும் மதிப்பு என்னவாக இருந்தாலும் அதனுடன் இந்த இரண்டை நீங்கள் சேர்க்க வேண்டும் இங்கே அது 239 565 ரூபாய் பெர் ஹவர் ஆக வருகிறது இதுதான் குறைந்தபட்சம் நான் இதை தன்னிச்சையாக எழுதவில்லை இந்த அனைத்து சேர்க்கைகளுக்கும் நான் முன்பு சொன்னது போல நீங்கள் கணக்கீடுகளை மேற்கொள்ள வேண்டும் இந்த கணக்கீடுகள் உடைய முடிவுகளின்படி இதுதான் குறைந்தபட்சமாக இருக்கிறது நான் இந்த அனைத்து கணக்குகளையும் இன்று காலையில் தான் செய்தேன் நான் அவற்றை உங்களுக்கு இங்கே காண்பிக்கப் போவதில்லை நிச்சயமாக அது நிறைய நேரம் எடுத்துக் கொள்ளும் ஆனால் இங்கு இதுதான் குறைந்தபட்சமாக கிடைக்கிறது ஒருவேளை நாம் படிப்படியாக ஒரு மெகாவாட் எடுப்பதற்கு பதில் மூன்று மெகாவாட் எடுத்துக் கொண்டால் அந்த வகையில் இது 09 36 63 மற்றும் 90 ஆக இருக்கும் மொத்தம் நான்கு சேர்க்கைகள் மட்டுமே இருக்கும் முந்தைய வகையில் நமக்கு 8 சேர்க்கைகள் இருந்தன இந்த வகையில் நிச்சயமாக உங்களுக்கு வரும் முடிவுகளில் பிழைகள் இருக்கும் ஆனால் வகுப்பறையை பொறுத்தவரையில் நீங்கள் இது போன்ற கணக்குகளை தான் செய்ய முடியும் முடிவுகளில் பிழை இருந்தாலும் நீங்கள் இதை எப்படி கணக்கிடுவது என்பதை அறிந்துகொள்வீர்கள் இதுதான் முதலாவது உடைய கடைசி பகுதி நாம் 2 யூனிட்டுகள் எடுத்துக் கொண்டால் முதல் யூனிட் ஆனது 7 மெகாவாட்டும் இரண்டாவது யூனிட் ஆனது இரண்டு மெகா வாட்டும் ஆக மொத்தம் ஒன்பது மெகாவாட் ஜெனரேட் செய்யும் இதுதான் 2 யூனிட்டுகள்காண குறைந்தபட்சம் இப்போது நீங்கள் மேலும் ஒரு யூனிட் அதாவது 3வது யூனிட்டில் சேர்த்தால் எப்படி கணக்கிடுவது என்பதை அறிந்து இருக்கிறீர்கள் அதாவது Etc ஆகியவற்றைக் கணக்கிடவேண்டும் முன்பு கணக்கிட்டது போலவே ஆகியவற்றையும் கணக்கிட வேண்டும் ஐ கணக்கிட நாம் முன்பு செய்ததைப் போலவே 17 26 35 ஆகிய சேர்க்கைகளை எடுத்துக் கொண்டு கணக்கிட வேண்டும் இவற்றில் குறைந்தபட்சத்தையும் கண்டறிய வேண்டும் ஐ அவ்வளவு எளிதாக கணக்கிட முடியாது முதலில் 17 சேர்க்கைக்கு கணக்கிட வேண்டும் பிறகு 26 சேர்க்கையை கணக்கிட வேண்டும் இது இப்படியே அனைத்து சேர்க்கைகளுக்கும் தொடரும் ககும் இது இப்படித்தான் நடக்கும் அனைத்து சேர்க்கை களையும் நீங்கள் கணக்கில் எடுத்துக் கொள்ள வேண்டும் ஐ கணக்கிட நீங்கள் அனைத்து சேர்க்கைகளையும் எடுத்துக் கொள்ள வேண்டும் நமக்கு குறைந்தபட்ச F2 ஆனது தேவைப்படுகிறது உதாரணமாக ஆகியவற்றின் குறைந்தபட்சத்தை கணக்கிட வேண்டும் ரிகர்சிவ் ரிலேஷன் உபயோகித்து ஒருவரால் ஐ கணக்கிட முடியும் இப்போது யூனிட் 3 ஆனது சேர்க்கப்படுகிறது என்போம் உடைய குறைந்தபட்சம் ஆனது ஆக இருக்கும் அதாவது நாம் யூனிட் 3 உடைய காஸ்ட் பண்புகளை எடுத்துக்கொள்வோம் நாம் ஆகியவற்றை கணக்கிடுவோம் பிறகு உடைய குறைந்தபட்சம் நமக்கு கிடைக்கும் உடைய குறைந்தபட்சமாக நாம் இதை பெறுகிறோம் இன் குறைந்த பட்சம் ஆகும் இது 0 ஆக இருக்கும் ஏனென்றால் இந்த யூனிட் ஆனது இயக்கத்தில் இல்லை இந்த வகையில் க்கான இது 1 அல்லது 2 ஆக இருக்கும் ஆனால் இது ஆக இருந்தால் நீங்கள் ஐ கணக்கிட வேண்டும் நீங்கள் ஐ கண்டறிய அனைத்து சேர்க்கைகளின் குறைந்தபட்சத்தை கண்டறிய வேண்டும் நான் என்ன சொன்னாலும் ஆகியவைதான் குறைந்தபட்ச மதிப்புகள் 9 மெகாவாட் பிறகு 8 மெகாவாட் பிறகு 7 மெகாவாட் என வரிசையாக எதை எடுத்துக் கொண்டாலும் அவற்றின் குறைந்த பட்சத்தை நீங்கள் கண்டறிய வேண்டும் இதற்காக நாம் எவ்வளவு கணக்கீடுகளை செய்ய வேண்டும் என்பதை நினைத்துப் பாருங்கள் இங்கு கணக்கீடுகளின் எண்ணிக்கை ஆனது வானளவு இருக்கும் நீங்கள் இதற்கு டைனமிக் ப்ரோக்ராம் உபயோகப்படுத்தலாம் இந்த கணக்கீடுகளை செய்வதற்கு இந்த தத்துவம்தான் பயன்படுத்தப்படுகிறது இந்த வகையில் யுனிட்டுகளின் எந்த சேர்க்கையானது மிகக் குறைந்த செலவில் உங்களுக்கு 8 மெகாவாட் ஜெனரேட் செய்து தருகிறது என்பது தான் கணக்கிடப்பட வேண்டும் அதே போல 7 மெகாவாட்டுக்கு குறைந்த பட்சம் என்ன என்பதைக் கண்டறிய வேண்டும் அது ஆக இருக்கலாம் இந்த உடைய குறைந்தபட்ச கணக்கீடுகளை மீண்டும் நாம் 1 6 2 5 ஆகிய சேர்க்கைகளை எடுக்க வேண்டும் இவற்றை இங்கே போட்டால் மட்டுமே உங்களுக்கு நல்ல முடிவு கிடைக்கும் இல்லையென்றால் கிடைக்காது இதை நாம் வரை தொடர்ந்து செய்ய வேண்டும் எனவே இறுதியில் ஆனது 239 56 ரூபாயாக இருக்கும் அதாவது யூனிட் 1 ஆனது 7 மெகாவாட்டும் யூனிட் 2 ஆனது 2 மெகாவாட்டும் ஜெனரேட் செய்யும் யூனிட் 1 ஆனது 7 மெகாவாட்டும் யூனிட் 2 ஆனது 2 மெகாவாட்டும் ஜெனரேட் செய்யும் இதேபோல் நாம்இக்கும் செய்ய வேண்டும் நமக்கு அதேபோல ஆனது அனைத்து சேர்க்கைக்கான குறைந்தபட்சமாக கிடைக்கும் அதாவது ஒவ்வொரு முறையும் மற்றும் ஆனது 0 ஆக இருக்கும் ஆனது ஆக மாறும் இது பூச்சியமாக இருந்தால் இந்த யூனிட் ஆனது செயல்படவில்லை என்று அர்த்தம் எனவே 9 மெகாவாட் ஜெனரேட் செய்ய யூனிட் 1 மற்றும் யூனிட் 2 ஆகியவற்றின் சேர்க்கையே சிறந்தது எனவே ஆகியவற்றை ஆராய வேண்டும் இக்கு ஆன யூனிட் 1 ஐ பொறுத்தவரை அது 240 ஆக இருக்கிறது யூனிட் ஒன்றுக்கான கணக்கீட்டை நாம் இங்கே செய்துள்ளோம் அதாவது F1 க்கான கணக்கீடு ஆனது 242 68 ஆக இருக்கின்றது இது அதிகமாக இருக்கிறது இல்லையா இவை அனைத்தையும் பார்க்கும் போது 9 மெகாவாட் ஜெனரேட் செய்ய உகந்த யூனிட்டுகள் ஆக இருப்பது 1 மற்றும் 2 ஆகியவை தான் மொத்த சுமையானது யூனிட் 1 மற்றும் யூனிட் 2 ஆகியவற்றுக்கிடையே முறையே 7 மெகாவாட் மற்றும் 2 மெகாவாட் ஆக பகிர்ந்து கொள்ளப்படுகிறது ஜெனரேட் செய்ய ஒரு மணி நேரத்திற்கு ஆகும் செலவும் குறைவாக இருக்கிறது பொதுவாக ஜெனரேஷன் செய்ய ஆகும் செலவு ஆனது இதை விட அதிகமாகத்தான் இருக்கும் ஒரு உதாரணத்துக்காக தான் நாம் இப்படி எடுத்துள்ளோம் இது டைனமிக் ப்ரோக்ராமிங் ஆகும் உங்களுக்கு ஏதேனும் கேள்விகள் இருந்தால் நீங்கள் போரமில் அதை போடலாம் நான் அங்கே அதை விளக்குகிறேன் இந்த தொழில் சார்ந்த தேவை அதிகரித்திருப்பதால் இங்கே நம்பகத் தன்மையானது ஒரு முக்கியமான ஒன்றாக கருதப்படுகிறது அதைப்பற்றி நாம் இங்கே சிறிது பார்ப்போம் விவசாயத் தேவைகள் மற்றும் வீட்டுத் தேவைகளுக்காக மின்சார தேவையானது அதிகரித்து வருவதால் அதை வினியோகிக்கும் பவர் சிஸ்டம் இன் நம்பகத் தன்மையானது மிகவும் முக்கியமான ஒன்றாக பார்க்கப்படுகிறது நீங்கள் 500 மெகாவாட் கொண்ட ஒரு ஜெனரேட்டர் யூனிட்டை நிறுவுவது ஆக கொள்வோம் இது ஒரு சிங்கிள் யூனிட் ஆகும் மற்றும் இதற்கு ஆகும் செலவு கொஞ்சம் குறைவாகத்தான் இருக்கும் ஆனால் இதனுடைய நம்பகத் தன்மையானது நிச்சயமாக குறைவாகத்தான் இருக்கும் ஏனெனில் இது ஒரு ஒற்றை யூனிட் இது வேலை செய்யவில்லை என்றால் உங்களால் நிச்சயம் மின்சாரத்தை வழங்க முடியாது ஒருவேளை நீங்கள் ஐந்து 100 மெகாவாட் திறன் கொண்ட யூனிட்டுகளை நிறுவினால் நிச்சயம் உங்களுக்கு நம்பகத் தன்மையானது அதிகமாக இருக்கும் இந்த ஐந்தில் ஒன்று வேலை செய்யவில்லை என்றாலும் மீதமுள்ள 4 யூனிட்கள் மின்சாரத்தை நிச்சயமாக வழங்க முடியும் எனவே நம்பகத்தன்மை நிச்சயம் அதிகரிக்கும் எனவே இந்த வகையில் குறைந்தபட்சம் நீங்கள் 300 மெகாவாட் ஆவது விநியோகிக்க முடியும் ஒருவேளை உங்களிடம் ஒற்றை 500 மெகாவாட் யூனிட் இருந்தால் ஒருவேளை அது வேலை செய்யாமல் போனால் நிச்சயம் உங்களால் ஒன்றுமே செய்ய முடியாது எனவே அதிக மின்உற்பத்தி திறன் கொண்ட யூனிட்டுகளை நிறுவும் போது அவற்றில் ஏற்படும் பாதிப்புகள் மற்றும் விளைவுகளை நிச்சயமாக நாம் மனதில் கொள்ள வேண்டும் நீங்கள் ஜெனரேட்டர் யூனிட்டுகளை விரைவாக மாற்றும்படி நிறுவ வேண்டும் எனவே அதிக அளவு பவர் ரேட்டிங் கொண்ட ஜெனரேட்டர்களை நிறுவும்போது செலவு குறைவாக ஆனாலும் நம்பகத்தன்மை குறைவாகவே இருக்கும் சிறிய அளவுள்ள ஜெனரேட்டர் எந்திரங்களை நிறுவும்போது செலவு அதிகமானாலும் நம்பகத்தன்மையும் அதிகமாக இருக்கும் ஆனால் நிச்சயமாக அதிக ரேட்டிங் கொண்ட இயந்திரங்கள் மட்டுமே தேர்வு செய்யப்படுகின்றன ஏனெனில் அவற்றால் அதிக அளவு பவரை தொடர்ந்து விநியோகிக்க முடியும் இந்த வினியோகம் ஆனது யூனிட்டில் ஏதாவது ஒரு தவறு நடக்கும் வரை அல்லது இயக்கம் நிற்கும் வரை பாதிக்கப்படாது ஒவ்வொரு மின்சாரப் பயன்பாடும் பொதுவாக அதன் நுகர்வோருக்கு ஒரு குறிப்பிட்ட அளவிலான தொடர்ச்சி மற்றும் சேவையின் தரத்தை வழங்குவதற்கான கடமையின் கீழ் உள்ளது அது ஒரு குறிப்பிட்ட வரம்பிற்கு மின்னழுத்தம் மற்றும் அதிர்வெண் கொண்டிருக்க வேண்டும் இதுதான் பவர் குவாலிடி என்று அழைக்கப்படுகிறது இதனுடன் எக்கானமியும் நம்பகத்தன்மையும் நிச்சயம் வரும் ஆபரேஷன் யூனிட் கமிட்மெண்ட் டெசிஷன் இல் பாதுகாப்பு ஆனது சரியாக ஒருங்கிணைக்கப்பட வேண்டும் சுமை தேவையை பூர்த்தி செய்யும்போது ஒருவேளை உங்களுடைய ஜெனரேட்டர் ஆனது செயல்படாமல் போகலாம் அல்லது அதனுடைய ரேட்டிங் குறைவாகலாம் இந்த பிரச்சனைகளை தடுப்பதற்காக ஒரு நிலையான சேமிப்புக் கொள்ளளவு ஆனது ஒவ்வொரு ஜெனரேஷன் ஸ்டேஷன் உடன் இணைக்கப்படும் எனவே மொத்த நிறுவப்பட்ட திறன் ஒரு குறிப்பிட்ட விளிம்பில் வருடாந்திர உச்ச சுமையை மீறுகிறது எனவே எக்கனாமிக் யூனிட் கமிட்மெண்ட் டெசிஷன் படி எந்த ஒரு குறிப்பிட்ட நேரத்திலும் லைனில் இருக்கும் மொத்த கொள்ளளவானது நிச்சயமாக சுமைக்கு சமமாக இருக்க வேண்டும் இங்கு பல ஜெனரேட்டர்கள் ஒன்றுடன் ஒன்று இணைக்கப்பட்டு இருக்கலாம் அவற்றில் இருந்து வெளிவரும் மொத்த பவர் ஆனது இந்த லைனில் இருக்கும் மொத்த கொள்ளளவு என்று அழைக்கப்படுகிறது அது குறைந்த பட்சம் அதனுடன் இணைக்கப்பட்ட சுமைக்கு சமமாக இருக்க வேண்டும் பொதுவாக ஜெனரேஷன் ஆனது சுமை மற்றும் பவர் லாஸ் ஆகிய இரண்டுக்கும் சேர்த்து விநியோகம் செய்ய வேண்டும் ஒருவேளை விநியோகத்தின் போது ஒன்று அல்லது அதற்கு மேற்பட்ட யூனிட்டுகள் செயல்படாமல் போனால் நிச்சயமாக நாம் சுய தேவையைப் பூர்த்தி செய்ய முடியாது எனவே இவற்றை சமாளிக்க நிச்சயமாக நாம் ஸ்பேர் தெர்மல் யூனிட்டுகளை வைத்திருக்க வேண்டும் நீர் மின் நிலையங்களில் பொருத்தவரை இது தேவையில்லை என்று முன்பே நான் சொல்லியிருந்தேன் அதேசமயம் இயங்காமல் இருக்கும் ஸ்பேர் தெர்மல் யூனிட்டை இயக்கும்போது நிச்சயம் அது இயக்கத்துக்கு வர 2 முதல் 8 மணி நேரங்கள் ஆகும் தெர்மல் யூனிட்டுகளை நாம் அவ்வளவு சீக்கிரம் இயக்கத்துக்கு கொண்டு வர முடியாது சுமையானது அதிக நேரத்திற்கு வினியோகம் பெறாமலும் இருக்க முடியாது சுமை தேவையை நிச்சயமாக நாம் குறிப்பிட்ட நேரத்திற்குள் பூர்த்தி செய்ய வேண்டும் அதற்கு லைனில் இருக்கும் கொள்ளளவானது சரிசெய்யப்பட வேண்டும் இதற்கான யோசனை இப்படி இருக்கலாம் ஒருவேளை நம்மிடம் 5 யூனிட்டுகள் இருப்பதாகக் கொள்வோம் ஒவ்வொரு யூனிட்டும் 100 மெகாவாட் ஜெனரேட் செய்கிறது எனவே மொத்தம் 500 மெகாவாட் ஆனது விநியோகிக்கப்படுகிறது திடீரென ஒரு யூனிட் ஆனது இயக்கத்தை நிறுத்திக் கொள்வதாக சொல்வோம் இப்போது உங்களுடைய சுமை தேவையானது 500 மெகாவாட் ஆக இருக்கும் ஆனால் ஜெனரேஷன் ஆனது 400 மெகாவாட் மட்டுமே இதனால் தான் நமக்கு ஒரு மார்ஜின் ஆனது தேவைப்படுகிறது அதாவது நாம் ஒருவேளை இந்த ஒவ்வொரு ஜெனரேட்டர்களும் 125 மெகாவாட்டுக்கு ரேட்டிங் செய்யப்பட்டிருப்பதாக கொள்வோம் ஒருவேளை அவை அப்படி ரேட்டிங் கொண்டிருந்தால் இந்த நான்கு யூனிட்டுகள் ம் சேர்ந்து தேவைப்படும் 500 மெகாவாட் ஜெனரேட் செய்ய முடியும் இல்லையா எனவே நமது சுமை தேவையைப் பொருத்து நிச்சயமாக நாம் ஒரு மார்ஜின் வரையறுக்க வேண்டும் அதாவது ஏதாவது ஒரு யூனிட் இயங்காமல் போனால் மற்ற யூனிட்டுகள் சேர்ந்து சுமை தேவையைப் பூர்த்தி செய்யும் அளவுக்கு அந்த மார்ஜின் இருக்க வேண்டும் ஒன்றுக்கு மேற்பட்ட யூனிட்டுகள் செயல்படாமல் போனால் நிச்சயமாக இது உதவப் போவதில்லை ஆனால் 10 முதல் 15 சதவீதம் வரை சுமை தேவையை நாம் நிச்சயம் பூர்த்தி செய்ய முடியும் மதிப்பிடப்பட்ட கொள்ளளவு எதுவாக இருந்தாலும் ஜெனரேட்டர் ஆனது அதை விட 10 முதல் 15 சதவீதம் அதிகமாக பவரை ஜெனரேட் செய்யும் இந்த மார்ஜின் ஆனது ஸ்பின்னிங் ரிசர்வ் என்றும் அழைக்கப்படுகிறது ஸ்பின்னிங் ரிசர்வ் பற்றி நான் பவர் சிஸ்டம் அனாலிசிஸ் வகுப்பில் உங்களுக்கு ஏற்கனவே சொல்லியுள்ளேன் ஒருவேளை ஒரு ஜெனெரேட்டரின் அதிகபட்ச ஜெனெரசன் ஆனது 200 மெகாவாட் என்போம் அது 160 மெகாவாட் மட்டுமே உற்பத்தி செய்கிறது என்றால் மீதமுள்ள 40 மெகாவாட் ஆனது ஸ்பின்னிங் ரிசர்வ் என்று அழைக்கப்படுகிறது ஒருவேளை சுமை தேவை 440 மெகாவாட் ஆக இருக்கும்போது இந்த ஸ்பின்னிங் ரிசர்வ் ஆனது அதைப் பூர்த்தி செய்ய உபயோகமாக இருக்கும் ஸ்பின்னிங் என்பது பவரை ஜெனரேட் செய்யும் டர்பைன் ஆனது சுழல்வதால் ஏற்பட்ட காரணப் பெயர் ஆகும் இந்த ஸ்பின்னிங் ரிசர்வ் ஆனது சுமை தேவையை ஒரு குறிப்பிட்ட வரம்பு வரை தொடர்ச்சியாக நாம் பூர்த்தி செய்ய உதவுகிறது நான் உங்களுக்கு இப்போது சொல்வதெல்லாம் இங்கே எழுதப்பட்டிருக்கிறது இவற்றை நீங்கள் பார்த்தால் நான் சொல்வது உங்களுக்கு எளிதாக புரியும் தம்ப் விதிகளை நாம் முதல் முதல் பார்க்கும் போது எப்படி புரிந்து கொண்டோமா அதேபோல் நீங்கள் ஒரு குறிப்பிட்ட பவர் ஸ்டேஷனில் வேலை செய்யும் போது நிச்சயமாக இதை உணர்ந்து புரிந்து கொள்வீர்கள் நீங்கள் நேரடியாக அதில் வேலை செய்யும் போது தான் எந்த நேரத்தில் என்ன செய்ய வேண்டும் மற்றும் விஷயங்களை எப்படி கையாள வேண்டும் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள முடியும் பெட்டன் patton's உடைய அனாலிடிகள் அப்ரோச் ஆனது இந்த விஷயத்தை கொஞ்சம் நன்றாகவே கையாளுகிறது அதைப் பற்றி சிறிது பார்ப்போம் எந்த ஒரு யூனிட் ஆக இருந்தாலும் அதிக நேரம் இயக்கத்தில் இருக்கும் போது அது பழுதடைந்து போவதற்கான சாத்தியக்கூறுகள் நிச்சயம் அதிகமாக இருக்கும் ஒருவேளை ஏதாவது ஒரு யூனிட் பழுதடைந்து விட்டால் அதற்கு மாற்றாக இருக்கும் ஸ்பின்னிங் ரிசர்வ் யூனிட்டை ஆன் செய்தால் அது இயக்கத்துக்கு வர நிச்சயம் அதிக நேரமாகும் என்பதை முன்பே சொல்லியிருந்தேன் எனவே இந்த பிரச்சனையானது நிச்சயமாக ஒருநாள் முன்னதாகவே திட்டமிடப்பட வேண்டும் எனவே நாம் ஒரு நாளுக்கான லோடு கர்வை எடுத்துக்கொண்டு அதன்படிதான் ஜெனரேட்டர்களின் இயக்கத்தை முடிவு செய்வோம் இருப்பினும் சுமையானது நிச்சயமாக ஒரு அனுமானிக்க முடியாத ஒன்றாகும் அது எப்படி வேண்டுமானாலும் மாறலாம் இந்த தலைப்பானது நிச்சயமாக இந்த பாடத்திட்டத்தில் கிடையாது ஆனால் சுமையானது நிச்சயமாக திடீரென மாறும் தன்மையுடையது என்பது நமக்கு தெரியும் அதேபோல ஜெனரேஷன் ம் நிச்சயமாக ஒரு மாறும் தன்மை கொண்டதுதான் ஆனால் நாம் படிக்கும் இந்த சுமை தேவைகள் நிச்சயமாக வரையறுக்கப்பட கூடியவைதான் நடக்கும் அனைத்தும் முன்பே அனுமானிக்க கூடியவைதான் அதேபோல் ஸ்பின்னிங் ரிசர்வ் ஆனது தேவைப்படும் ஜெனரேட்டர் ஸ்டேஷன்களுக்கு மட்டுமே தரப்படுகிறது எல்லா ஸ்டேஷன்களுக்கும் அது தரப்படுவது இல்லை நம்மிடம் பல பவர் பிளான்ட்கள் இருக்கும் போது எல்லாம் பவர் பிளான்ட்களுக்கும் ஸ்பின்னிங் ரிசர்வ் ஆனது தேவையில்லை குறிப்பிட்ட சிலவற்றுக்கு மட்டுமே அவை தேவைப்படும் இது நிச்சயமாக ஒரு சிக்கலான பிரச்சினை தான் நாம் ஒரு தீர்க்கக்கூடிய சுலபமான பிரச்சனையை மட்டுமே பார்க்கப் போகிறோம் அப் ஸ்டேட் மற்றும் டவுன் ஸ்டேட் பிரச்சனையை எடுத்துக் கொள்வோம் இவை அப் டைம் களாகும் t1 t2 மற்றும் t3 இவை டவுன் டைம் கள் ஆகும் t1 இந்த டவுன் டைம் ஆனது ஜெனரேட்டர் இயங்காத போது அல்லது பழுதடைந்து இருக்கும் போது வரும் இது டவுன் டைம் ஆகும் நிச்சயமாக நமக்கு எந்த மெஷின் இயக்கத்தில் இருக்கிறது மற்றும் எந்த மெஷின் பழுதடைந்து இருக்கிறது மற்றும் எந்த மெஷின் இயக்கத்தில் இல்லை என்பது பற்றிய தெளிவு இருக்காது இவை அப் டைம் கள் t1 t2 t3 ஆகும் இவை நிச்சயமாக வேறு வேறாக இருக்கும் இவை டவுன் டைம் கள் t1 t2 t3 ஆக இருக்கும் இவையும் நிச்சயமாக வெவ்வேறாக இருக்கும் நாம் அப் டைமை 1 எனவும் டவுன் டைமை 0 எனவும் குறிப்பிடுவோம் எனவே ஒரு யூனிட் ஆனது அதனுடைய வாழ் நாளில் நிச்சயமாக மாறி மாறி இயக்கம் மற்றும் பழுது ஆகிய இரண்டு வகையான நேரங்களிலும் செல்லும் இது படமொன்றில் காண்பிக்கப்பட்டுள்ளது பொதுவாக இது நிச்சயம் இப்படி யூனிபார்ம் ஆக இருக்காது இவை நிச்சயம் வெவ்வேறாக இருக்கும் அதாவது t1 t2 t3 t1 t2 t3 ஆகவே ஒரே மாதிரியாக இருக்காது ஒவ்வொரு யூனிட்டுக்கும் ஆன இயக்க மற்றும் பழுதடைந்து இருக்கும் நேரங்கள் நிச்சயம் ஒரு சீரற்ற நிகழ்வுகளாகவே இருக்கும் ஜெனரேட்டரின் இயக்க நேரமானது நிச்சயமாக அது பழுதடைந்து இருக்கும் நேரத்தை விட அதிகமாகத்தான் இருக்கும் ஏனென்றால் அதிக நேரம் ஜெனரேட்டர் பழுதடைந்து இருக்கும் போது நிச்சயமாக அது பவரை ஜெனரெட் செய்ய முடியாது இல்லையா எனவே அப் டைம் ஆனது டவுன் டைம் ஐ விட நிச்சயம் அதிகமாகத்தான் இருக்கும் யூனிட் ஆனது நீண்ட காலமாக செயல்படும் போது சீரற்ற நிகழ்வுகளை பின்வரும் அளவுருக்கள் மூலம் விவரிக்கலாம் அதில் ஒன்றை தோல்விக்கான சராசரி நேரம் என்று நாம் அழைக்கிறோம் இது மீன் அப் டைம் என்றும் அழைக்கபடுகிறது இதுதான் தோல்விக்கான சராசரி நேரம் அதாவது இங்கு அனைத்து அப் டைம் களும் கூட்டப்பட்டு மொத்த சைக்கிள் களால் வகுக்கப்படும் கிராப் இல் நீங்கள் பார்த்தால் இது மேலேயும் கீழேயும் செல்லும் இங்கே எத்தனை சைக்கிள்கள் இருக்கின்றன ஆனது மொத்த ஆப் டைம் களின் கூட்டுத்தொகை ஆகும் இது நம்பர் ஆப் சைக்கிள்களால் வகுக்கப்படுகிறது இது சமன்பாடு 3 ஆகும் அதேபோல மீன் டவுன் டைம் ஆனது ஆக இருக்கும் இது சமன்பாடு 4 ஆகும் இப்போது மீன் சைக்கிள் டைம் ஆனது TT ஆகியவற்றின் கூட்டுத் தொகையாக இருக்கும் இந்த வரைபடத்தில் இருந்து இதை நாம் எளிமையாக புரிந்து கொள்ளலாம் இந்த டைம் களின் இன்வேர்ஸ் ஆனது ஃபெயிலுர் ரேட் ஆக வரையறுக்க படுகிறது இதை பவர் சிஸ்டம் அனலிசிஸ் பாடத்திட்டத்தில் இண்டக்டன்ஸ் பற்றி பார்க்கும் போது நான் ஏற்கனவே சொல்லியுள்ளேன் இது என குறிப்பிடப்படுகிறது ஆனது ஒரு ஆண்டில் மொத்தமாக நிகழும் தோல்விகளை குறிக்கிறது நம்முடைய அப் டைம் களின் தலைகீழி தான் ஃபெயிலியர் ரேட் என அழைக்கப்படுகிறது அதேபோல ரிப்பேர் ரேட் ஆனதுஎன வரையறுக்கப்படுகிறது இது ஆக இருக்கும் மற்றும் இது ஒரு வருடத்துக்கான மொத்த ரிப்பேர்களின் அளவை குறிக்கிறது எனவே இந்த ஃபெயிலியர் ரேட் மற்றும் ரிப்பேர் ரேட் ஆகியவை உங்களுடைய முந்தைய தரவுகளில் இருந்து பெறப்படுகின்றன இந்த தரவுகள் அனைத்தும் ஒவ்வொரு யூனிட்டுக்கும் தனித்தனியாக சேமித்து வைக்கப்படுகின்றன சமன்பாடுகள் 3 மற்றும் 4 ஆகியவை இந்த மதிப்புகளை பெற உபயோகப்படுத்தப்படுகின்றன இன்றைய நாட்களில் நம்மிடம் அதிக திறன் கொண்ட கணினிகள் இருக்கின்றன மற்றும் தேவையான தரவுகள் அவற்றில் சேமித்து வைக்கப்படுவதால் நிச்சயமாக எந்த பவர் ஸ்டேஷன் ல் இருக்கும் எந்த ஜெனரேட்டரில் ஒரு தவறு நடந்தாலும் நாம் அதற்கான தீர்வை சுலபமாக கண்டறிய முடியும் இந்த சேமிக்கப்பட்ட தரவுகள் இருந்து நாம் பெறுவது என்னவென்றால் எந்த ஜெனரேட்டரில் என்ன மாதிரியான தவறு நடந்தது ஏன் அது நடந்தது மேலும் அது எப்படி சரி செய்யப்பட்டது என்பது தான் சேமித்து வைக்கப்பட்டிருக்கும் இந்த தரவுகள் மற்றும் அதற்கான தீர்வுகள் அனைத்தும் இந்த தரவுத்தளத்தில் சேமித்து வைக்கப் படுவதால் வேறு எங்காவது அதே போன்ற தவறு நடந்தால் நாம் விரைவாக அதற்கான தீர்வை இந்த தரவுகளிலிருந்து பெற்று அதனை தீர்க்க முடியும் ஒவ்வொரு பவர் கம்பெனியும் இதுபோன்ற ஒரு தரவுத்தளம் கொண்டிருக்கும் எனவே எங்கே என்ன தவறு நடந்தாலும் அவற்றால் அதை விரைவாக தீர்த்துக்கொள்ள முடியும் நம் எல்லோரிடமும் இருக்கும் கணினிகளால் இது நிச்சயம் சாத்தியமாகும் எனவே நிச்சயமாக மிக அதிக அளவிலான இன்ஜினியரிங் தீர்ப்பு ஆனது இங்கு பயன்படுத்தப்பட வேண்டும் இந்தத் தரவுகள் அனைத்தும் நிச்சயம் நன்றாக ஆராயப்பட்டு தோல்விகள் நடக்காமல் இருப்பதற்கான முன்னேற்பாடுகள் செய்யப்பட வேண்டும் ரிப்பேர் ரேட்டுக்கள் ஆனவை ஜெனரேட்டர் இன் அளவையும் ரிப்பேர் செய்யும் குழுவின் திறமையைப் பொறுத்து நிச்சயம் மாறுபடும் இந்த ரிப்பேர் செய்யும் குழுவின் திறமையானது அதில் ஈடுபடும் மனிதர்களை பொறுத்து மாறுபடும் இது அவர்கள் எவ்வளவு விரைவாக அந்த ஜெனரேட்டரை திரும்ப செயல்பட வைக்கிறார்கள் என்பதைப் பொறுத்தது பெரும்பாலானவர்கள் இதில் மிகவும் திறமையானவர்கள் ஆகவே இருக்கிறார்கள் சில வருடங்களுக்கு முன்பு நான் ஒருவரை சந்தித்தேன் நிச்சயமாக அவர் ஒரு திறமையான டர்பைன் எக்ஸ்பர்ட் ஆக இருந்தார் அவர் ஒரு இன்ஜினியர் இந்நேரம் அவர் பணி ஓய்வு பெற்று இருப்பார் என்று நினைக்கிறேன் ஆனால் நிச்சயமாக நான் சொல்ல முடியும் அவருக்கு டர்பைன் ஐ பற்றித் தெரியாததே இல்லை அவர் ஒரு இன்ஜினியர் ஆக இருந்தாலும் டர்பைன் பொறுத்தவரை அவர் ஒரு வேலையாள் போன்று செயல்படுவார் அவர் ஒரு டர்பைன் மாஸ்டர் எனச் சொல்லலாம் அவருக்கு டர்பனில் இருக்கும் ஒவ்வொரு நட் மற்றும் போல்ட் பற்றியும் தெரியும் ஆனால் ஞாபகத்தில் கொள்ளுங்கள் அவர் ஒரு மெக்கானிக் அல்ல ஒரு இன்ஜினியர் மிகவும் திறமையானவர் ஒரு இன்ஜினியராக இருந்தும் ஏதாவது ஒரு டர்பனில் தவறு நடந்தால் அவருடைய குழுவுடன் சேர்ந்து அவரும் இறங்கி வேலை செய்வார் நிச்சயமாக இவரைப் போன்ற நிறைய ஆட்களை நீங்கள் பல தொழிற்சாலைகளில் பார்க்க முடியும் அவர்கள் அவர்களுடைய வேலையில் கண்ணும் கருத்துமாக இருப்பார்கள் இப்போது பாடத்திட்டத்துக்கு வருவோம் ஒரு யூனிட் ஆனது அப் அல்லது டவுன் ஸ்டேட்டில் இருக்கும் நிகழ்தகவை பின்வருமாறு எழுதலாம் மேலும் என ஏற்கனவே நாம் வரையறுத்து உள்ளோம் எனவே இந்த மதிப்புகளை நாம் நிகழ்தகவில் போட்டால் நமக்கு கிடைக்கும் இது சமன்பாடு 5 ஆகும் என்பது சமன்பாடு 6 ஆக இருக்கும் மேலும் ஆக இருக்கும் இந்த ஆகிய சமன்பாடுகள் 5 மற்றும் 6 ஆகியவை முறையே கிடைக்கும் மற்றும் கிடைக்காத தன்மை ஆகியவற்றைக் குறிக்கிறது இது கிடைப்பதின் நிகழ்தகவு ஆகும் இது கிடைக்காததின் நிகழ்தகவு ஆகும் இதை மிகவும் எளிமையாக உங்களுக்கு நான் தந்துள்ளேன் ஒருவேளை K யூனிட்டுகள் இயக்கத்தில் இருப்பதாகச் சொன்னால் நிச்சயமாக இவற்றுக்குள் சீரற்ற செயல் இழப்புகள் நடக்கும் ஒரு யூனிட்டில் நடக்கும் இந்த சீரற்ற செயல் இழப்புக்கும் மற்றொரு யூனிட்டுக்கும் நிச்சயமாக சம்பந்தம் இருக்காது இதனால் நாம் நிச்சயமாக ஒவ்வொன்றையும் தனித்தனியாக சரி செய்ய முடியும் சிஸ்டம் உடைய ஸ்டேட் ஐ i என வரையறுத்தால் டவுன் ஸ்டேட் இல் இருக்கும் யூனிட் ஆனது எனவும் அப் ஸ்டேட் ஆனது எனவும் அழைக்க படுகிறது இந்த ஸ்டேட்டில் சிஸ்டம் இருப்பதற்கான நிகழ்தகவு ஆனது ஆகும் புரோடக்ட் j ஆனது அப் ஸ்டேட் ஆன உடையதாக இருக்கும் உங்களிடம் 3 யூனிட்டுகள் இருந்தால் அந்த மூன்று யூனிட்டுகளின் நிகழ்தகவுகளையும் நீங்கள் பெருக்க வேண்டும் யூனிட் ஒன்றின் பெருக்கல் ஆனது ஆக இருக்கும் இது டவுன் ஸ்டேட் ஆகும் அதாவது 1 ஆனது பெருக்கல் ஆகும் இது சமன்பாடு 7 மேலும் இது மிகவும் எளிமையானது இப்போது பேட்டன் Patton's உடைய பாதுகாப்பு செயல்பாட்டை பார்ப்போம் இதை நான் சில அனுமானங்கள் மூலமாக உங்களுக்கு விரிவாக விளக்கப் போகிறேன் இதை முடித்தால் நாம் யூனிட் கமிட்மெண்ட் உடைய முடிவுக்கு வருகிறோம் இந்த பாடத்திட்டமும் முடிவுக்கு வரும் சிஸ்டம் உடைய பாதுகாப்பில் நடைபெறும் அத்துமீறல் ஆனது நிச்சயமாக ஒரு முக்கியமான விளைவை ஏற்படுத்தும் அது நிச்சயமாக ஏற்கக் கூடியதல்ல அப்படி இங்கு கருதப்படும் ஒரே பாதுகாப்பு மீறல் போதிய உற்பத்தி திறன் இல்லாமை தான் இங்கு கருதப்படும் ஒரே பாதுகாப்பு மீறல் போதிய உற்பத்தி திறன் இல்லாமை தான் பேட்டன் உடைய patton's பாதுகாப்பு செயல்பாடானது நமக்கு இருக்கும் மொத்த ஜெனரேஷன் கொள்ளளவின் நிகழ்தகவை கணக்கிடுகிறது அதாவது கமிட் ஆன யூனிட்டுகளில் மொத்த கொள்ளளவுகளின் கூட்டுத் தொகையை கணக்கிடுவது அதாவது இயக்கத்தில் இருக்கும் யூனிட்டின் கொள்ளளவை கணக்கிடுதல் சிஸ்டம் சுமை தேவையைவிட குறைவாக கொள்ளளவு இருக்கும் நேரம் ஆனது என வரையறுக்கப்படுகிறது மொத்த கொள்ளளவின் கூட்டுத்தொகை என்பது ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் கிடைக்கும் உற்பத்தியானது அந்த நேரத்தில் சிஸ்டம் சுமையை விட குறைவாக இருப்பதற்கான நிகழ்தகவு ஆகும் இது ஆகும் இது சமன்பாடு 8 இப்போது r என்பது என்ன

இங்கு என்பது i ஸ்டேட் இல் இருக்கும் சிஸ்டம் இன் நிகழ்தகவு சமன்பாடு 7 இலிருந்து இதை நாம் தெரிந்து கொள்ளலாம் என்பது i ஸ்டேட் இல் சிஸ்டம் இன் பாதுகாப்பை மீறும் நிகழ்தகவு ஆகும் இந்த இரண்டும் நமக்கு தெரிந்தால் மேலும் சிஸ்டம் இன் system0 சுமையானது தீர்மானமாக இருந்தால் அது எளிதாக கணக்கிடப்படும் இதிலிருந்து இங்கே எந்த நிச்சயமற்றதன்மையும் இருப்பதில்லை என்பது நமக்கு தெரியும் இருக்கும் கொள்ளளவு ஆனது தேவையான சுமையை விட குறைவாக இருக்கும்போது ஆக இருக்கும் இல்லையெனில் அது ஜீரோவாக இருக்கும் இரண்டாவது விஷயம் என்னவெனில் s ஆனது சிஸ்டம் பாதுகாப்பின்மையின் தரமான மதிப்பீடாகும் அது ஆகும் தர்க்கரீதியாக சமன்பாடு 8 இன் படி அனைத்து விதமான சிஸ்டம்ஸ் ஸ்டேட் களும் கூட்டப்பட வேண்டும் ஏனெனில் நடைமுறைக் கண்ணோட்டத்தில் கூட்டுத்தொகை அனைத்து ஸ்டேட் களிலும் மேற்கொள்ளப்பட வேண்டும் இது கட்டாய செயலிழப்பில் ஒப்பீட்டளவில் சிறிய எண்ணிக்கையிலான யூனிட் களை பிரதிபலிக்கிறது உதாரணமாக 2 யூனிட்டுகள் செயல்படாமல் இருக்கும் ஸ்டேட் ஆனது மிகவும் அரிது 2 யூனிட்டுகள் செயல்படாமல் போவதற்கான நிகழ்தகவு மிகவும் குறைவாகவே இருக்கும் அதைப்போன்ற யூனிட்டுகளை நீங்கள் புறக்கணித்து விடலாம் நீங்கள் நன்றாக இதைச் செய்ய வேண்டும் என்றால் அதை புறக்கணிக்க தேவை இல்லை இரண்டு அல்லது மூன்று யூனிட்டுகள் ஒன்றாக செயல்படாமல் நிச்சயம் போகாது ஒருவேளை அப்படி நடந்தாலும் அதனுடைய நிகழ்தகவு ஆனது மிகவும் குறைவாகவே இருக்கும் பாதுகாப்பு கட்டுப்பாட்டுக்கு உகந்த யூனிட் கமிட்மெண்ட் பற்றி விவரிக்க நான் உங்களுக்கு ஒரு எளிமையான உதாரணத்தை சொல்லப் போகிறேன் ஒரு யூனிட் ஆனது குறிப்பிட்ட சுமைக்கு கமிட் ஆகி விட்டால் அதற்கான பாதுகாப்பு செயல்பாடு S ஆனது சமன்பாடு 8 இன் படி கணக்கிடப்படுகிறது அதாவது இந்த எண்ணிக்கை ஒரு குறிப்பிட்ட அதிகபட்ச தாங்கக்கூடிய பாதுகாப்பற்ற நிலை அதிகமாக இருக்கக்கூடாது இது உங்களால் வரையறுக்கப்படும் உங்கள் தாங்கக்கூடிய பாதுகாப்பின்மை நிலை இது MTIL அதாவது மேக்ஸிமம் டாலர்பில் இன் செக்யூரிட்டி லெவல் என வரையறுக்கப்படுகிறது இந்த மதிப்பானது நம்முடைய பழைய அனுபவங்களிலிருந்து வரையறுக்கப்படுகிறது இந்த s மதிப்பானது இந்த குறிப்பிட்ட மதிப்பை விட அதிகமானால் எக்கனாமிக் யூனிட் கமிட்மெண்ட் அட்டவணை ஆனது திருத்தப்படும் ஒருவேளை இந்த மதிப்பை நீங்கள் 0 0005 என ஒரு இருக்கிறீர்கள் என்போம் உங்களுடைய s மதிப்பானது உதாரணமாக 0 05 அல்லது 0 06 என்போம் இந்த மதிப்புகள் வரையறுக்கப்பட்ட மதிப்பைவிட அதிகமாக இருக்கின்றன எனவே நீங்கள் இரண்டாவது ஐடெரேசன்னுக்கு செல்ல வேண்டும் எக்கனாமிக் யூனிட் கமிட்மெண்ட் அட்டவணை ஆனது அடுத்த நிலையில் இருக்கும் மற்றொரு எக்கனாமிக் யூனிட்டை கொண்டு வருவதன் மூலம் மாற்றி அமைக்கப்படுகிறது இது யூனிட் கமிட்மெண்ட் அட்டவணை படி தான் நடக்கிறது மாற்றி அமைக்கப்பட்ட பின் மீண்டும் S மதிப்பு கண்டறியப்படும் இது MTIL உடன் ஒப்பிடப்பட்டு அதிகமாக இருந்தால் இதே முறை தொடரும் அதன் மதிப்பு MTIL ஐ விட குறைவாக வரும் வரை இது தொடர்ந்து நடைபெறும் உங்கள் யூனிட் கமிட்மெண்ட் அட்டவணையில் இருக்கும் ஸ்பின்னிங் ரிசர்வ் யும் நீங்கள் கருத்தில் கொள்ள வேண்டும் இதை கருத்தில் கொள்ளும் போது ஒரே ஒரு முறையில் நாம் தகுந்த மதிப்பை பெற முடியும் இதை எப்படி செய்வது உதாரணத்துக்கு இதுதான் உங்களுடைய உகந்த யூனிட் கமிட்மெண்ட் அட்டவணை என்போம் யூனிட் கமிட்மெண்ட் க்கு பிறகு இந்த அட்டவணையை நமக்கு தரப்பட்டுள்ளதாக சொல்லுவோம் ABCDEF என்னும் இந்த லோடு கர்வை கருதுவோம் ABCDEF இல் இருக்கும் ஒவ்வொரு லேபிலும் நான்கு மணி நேரங்கள் எடுத்துக் கொள்வதாக சொல்வோம் எனவே மொத்தமாக இருபத்தி நான்கு மணி நேரங்கள் இருக்கும் மிக அதிக அளவு சுமை கொண்ட A ஆனது முதல் 4 மணி நேரங்களுக்கு இருக்கும் மொத்த சுமை தேவையானது 20 மெகாவாட் ஆக இருக்கும் எனவே இந்த முதல் 4 மணி நேரங்களில் அனைத்து 4 யூனிட் டுகளும் இயக்கத்தில் இருக்க வேண்டும் இது ஒரு நடுப்பகல் ஆக இருக்கலாம் அடுத்த நான்கு மணி நேரங்கள் அதாவது B இல் சுமை தேவையானது 15 மெகாவாட் ஆக இருப்பதால் 3 யூனிட்டுகள் இயக்கத்தில் இருக்க வேண்டும் ஒரு யூனிட் ஆனது இயக்கத்தில் இருக்காது அடுத்து C நேரத்துக்கு 10 மெகாவாட் தேவை மட்டுமே இருப்பதால் 2 யூனிட்டுகள் மட்டுமே இயக்கத்தில் இருக்கும் D நேரத்துக்கு மீண்டும் மூன்று யூனிட்டுகள் இயக்கத்தில் இருக்கும் E நேரத்தில் ஒரே ஒரு யூனிட் மட்டுமே இயக்கத்தில் இருக்கும் F நேரத்தில் மீண்டும் 2 யூனிட்டுகள் இயக்கத்திற்கு வரும் இதுதான் உங்களுடைய யூனிட் கமிட்மெண்ட் அட்டவணை ஆகும் இது டைனமிக் ப்ரோக்ராமிங் மூலம் பெறப்படுகிறது இதுதான் ABCDEF உடைய சுமை அளவுகள் ஆகும் இருபத்தி நான்கு மணி நேரத்திற்கு மட்டுமே இது எடுக்கப்பட்டுள்ளது இந்த அனைத்தும் இங்கே எழுதப்பட்டுள்ளது நான்கு யூனிட்டுகள் கொண்ட உதாரணத்தை படம் 2 ஆனது காட்டுகிறது இதுதான் அதற்கான அட்டவணை இந்த லோட் கர்வ்வ் காண எக்கனாமிக் யூனிட் கமிட்மென்ட் அட்டவணை ஆனது இங்கு தரப்பட்டுள்ளது சுமை வளைவின் ஒவ்வொரு நேரத்திலும் மேலே உள்ள உகந்த யூனிட் கமிட்மென்ட் அட்டவணை பாதுகாப்பானதா என்பதை இப்போது சரிபார்க்கலாம் அது எதுவாக இருந்தாலும் முதலில் நான் மிகக்குறைந்த சுமையான 5 மெகாவாட்டை சோதிக்கிறேன் E நேரத்துக்குத்தான் மிகக்குறைந்த லோடான 5 மெகாவாட் இருக்கிறது இந்த குறிப்பிட்ட நேரத்துக்கு யூனிட் 1 மட்டுமே இயக்கத்தில் இருக்கும் மற்ற அனைத்தும் இயக்கத்தில் இருக்காது இதுதான் யூனிட் கமிட்மெண்ட் அட்டவணைகளிலும் இருக்கிறது ஒரே மாதிரியான ஃபெயிலியர் ரேட்டை அனைத்து யூனிட்களுக்கும் நாம் கருதப் போகிறோம் அதாவது ஒரு வருடத்துக்கான எனவே ஆனது ஒரு வருடத்துக்கு 99 ஆக இருக்கும் இது உங்களுடைய ஃபெயிலியர் ரேட் மற்றும் இது உங்களுடைய ரிப்பேர் ரேட் இவற்றுக்கு தன்னிச்சையான மதிப்புகள் எடுக்கப்பட்டிருக்கின்றன இந்த E நேரத்துக்கு அனைத்து 4 யூனிட் களுக்குமான பாதுகாப்பை நாம் சாதிக்கப் போகிறோம் யூனிட் கமிட்மெண்ட் படி இந்த நேரத்தில் ஒரே ஒரு யூனிட் மட்டுமே இயக்கத்தில் இருக்கும் மற்றவை இயக்கத்தில் இருக்காது இயக்கத்தில் இருக்கும் ஒரு யூனிட்டில் குறைந்தபட்ச ஜெனரேஷன் ஆனது ஒரு மெகாவாட் மற்றும் அதிகபட்ச ஜெனரேஷன் ஆனது 12 மெகாவாட் இப்போது அது 5 மெகாவாட்டாக இருக்கிறது ஒரே ஒரு யூனிட் தான் இப்போது இயக்கத்தில் இருக்கிறது மேலும் உங்களுக்கு MTIL மதிப்பானது 0 005 ஆக தரப்பட்டுள்ளது என்போம் இது அதிகபட்ச தாங்கக்கூடிய பாதுகாப்பின்மை நிலை என்பதை ஏற்கனவே பார்த்தோம் இந்த தரவு உங்களுக்கு ஏற்கனவே தரப்பட்டுள்ளது மேலும் நீங்கள் இன் மதிப்பை சோதிக்க வேண்டும் எனவே யூனிட் 1 ஆனது 2 ஸ்டேட்டில் மட்டுமே இருக்க முடியும் ஒன்று அது இயக்கத்தில் இருக்க வேண்டும் அல்லது பழுதாகி இருக்க வேண்டும் பழுதாகி இருக்கும் போது அதனால் தேவையான 5 மெகா வாட்டை தர முடியாது மேலும் அனைத்து 4 யூனிட்டு களும் இயக்கத்தில் இருக்காது எனவே இந்த வகையில் s இன் மதிப்பை இரண்டு ஸ்டேட்களுக்கும் நாம் சோதிக்க வேண்டும் எனவே மற்றும் இது 0 99 ஆக இருக்கும் இதற்கான தரவுகள் ஏற்கனவே தரப்பட்டு விட்டன மேலும் ஆனது பூஜ்யமாக இருக்கும் ஏனெனில் யூனிட் 1 ஆனது 12 மெகாவாட் அளவு ஜெனரேட் செய்கிறது இது தேவைப்படும் 5 மெகாவாட்டை விட அதிகமாகும் எனவே ஜெனரேஷன் ஆனது தேவையான சுமை மதிப்பைவிட அதிகமாக இருக்கிறது எனவே ஆனது 0 ஆக இருக்கும் அதேபோல மற்றும் இது 0 01 ஆக இருக்கும் எனவே இப்போது ஆனது 1 ஆக இருக்கும் பெறப்பட்ட மதிப்புகளை வைத்து கணக்கிடலாம் 99 இன் டூ 0 பிளஸ் 0 01 இன் டூ 1 ஆக இது இருக்கும் கிடைக்கும் 0 01 ஆனது 0 005 ஆக தரப்பட்ட MTIL ஐ விட அதிகமாக இருக்கிறது எனவே யூனிட் 1 மட்டுமே தேவையான 5 மெகாவாட்டை உற்பத்தி செய்து வழங்குகிறது ஆனால் அது பரிந்துரைக்கப்பட்ட பாதுகாப்பு அளவுகளை பூர்த்தி செய்யவில்லை இதைப் பூர்த்தி செய்ய வேண்டுமானால் நாம் இந்த மதிப்பை 0 005 இக்கு கீழே கொண்டு வர வேண்டும் உங்களுக்கு யூனிட் கமிட்மென்ட் இருந்தாலும் நிச்சயமாக நீங்கள் பாதுகாப்பையும் சோதிக்க வேண்டும் பாதுகாப்பு அளவுகோல்களை பூர்த்தி செய்ய உங்களுடைய S மதிப்பானது MTIL மதிப்பை விட குறைவாக இருக்க வேண்டும் எனவே நாம் அடுத்த யூனிட்டை தேர்ந்தெடுக்க வேண்டும் எனவே உகந்த பாதுகாப்பான யூனிட் கமிட்மெண்ட் பெற நாம் அடுத்த எக்கனாமிக் யூனிட்டை யூனிட் ஒன்றுடன் இயக்கத்திற்கு கொண்டு வர வேண்டும் எனவே இப்போது யூனிட் 1 மற்றும் யூனிட் 2 ஆகிய இரண்டும் இயக்கத்துக்கு வரும் இப்போது 2 யூனிட்டுகள் இயக்கத்தில் இருந்தாலும் அல்லது ஏதாவது ஒன்று இயக்கத்தில் இருந்தாலும் தேவையான சுமையான 5 மெகாவாட்டை பூர்த்தி செய்ய முடியும் எனவே பாதுகாப்பு செயல்பாடு S ஆனது p டவுன் இன் டூ 1 ஆக இருக்கும் எனவே r ஆனது 1 ஆக இருக்கும் இப்போது நாம் சேர்த்த மற்றொரு யூனிட் ய்யும் கருதுங்கள் அதனுடைய பவர் 0 01 ஆக இருக்கும் எனவே 0 01 இன் டூ p டவுன் 0 01 into p down அதாவது 0 01 இன் டூ 0 005 ஐ விட குறைவு இப்போது நாம் கட்டமைத்திருக்கும் பாதுகாப்பு செயல்பாடும் பூர்த்தியாகிறது எனவே பாதுகாப்பு செயல்பாடு பூர்த்தியாகவில்லை என்றால் இந்த முறையை நாம் தொடர்ந்து செய்ய வேண்டும் இதை நான் வகுப்பறை பயன்பாட்டுக்காக மட்டுமே செய்துள்ளேன் நடைமுறையில் இதில் நிறைய பிரச்சனைகள் மற்றும் கட்டுப்பாடுகள் இருக்கின்றன எனவே இந்த கடைசி ஒன்று அல்லது இரண்டு நிமிடங்களில் நாம் பவர் சிஸ்டம் இன்ஜினியரிங் பாடத்திட்டத்தில் படித்த அனைத்தையும் ஒரு தடவை சொல்லப் போகிறேன் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட அனைத்து குறிப்புகளையும் நீங்கள் மீண்டும் படித்தால் உங்களால் அதை நிச்சயமாக ஞாபகப்படுத்திக் கொள்ள முடியும் டிஸ்ட்ரிபியூஷன் லோடு ப்லோ ஆகிய அனைத்தையும் தெளிவாக கொடுத்துள்ளேன் என்று நம்புகிறேன் நான் சொன்ன அனைத்தையும் எழுதி வைத்துக் கொண்டீர்கள் என்றால் நிச்சயமாக உங்களுக்கு எளிமையாக இருக்கும் நமக்கு கொடுக்கப்பட்ட அனைத்து ரிப்போர்ட் களிலும் நீங்கள் சொந்தமாகவே போட்ட கணக்குகள் தான் அதிகம் என்று நினைக்கிறேன் இல்லையா ஒருவேளை நீங்கள் ஏதாவது ஒரு கணக்கில் பிழை கண்டாலோ அல்லது வேறு ஏதாவது உங்களுக்கு சந்தேகம் இருந்தாலும் எனக்கு நீங்கள் மெயில் அனுப்பலாம் அல்லது குழுவில் போடலாம் நிச்சயமாக அனைத்துக்கும் உங்களுக்கு பதில் கிடைக்கும் கொரோனல் இழப்பு பற்றி நான் உங்களுக்கு சொல்ல வில்லை என்று நினைக்கிறேன் V டைப் இன்சுலேட்டர் இணைப்புக்கு நான் இதை சொல்லி இருந்தேன் குழுவில் இது சம்பந்தமான ஒரு நல்ல புகைப்படத்தை நான் போடுகிறேன் நீங்கள் அதை வைத்து இதை அறிந்து கொள்ளலாம் ஒருவேளை என்னால் போக முடியவில்லை என்றால் TA போடுவார் நீங்கள் அதை பார்த்து நிச்சயமாக கோரோணா எப்படி ஏற்படுகிறது என்பதை தெரிந்து கொள்ளலாம் மற்ற அனைத்தும் உங்களுக்கு எளிமையாக இருக்கும் என்று நம்புகிறேன் உங்களுக்கு ஏதேனும் சந்தேகம் இருந்தால் நிச்சயமாக நீங்கள் எனக்கு மெயில் அனுப்பலாம் நான் அதற்கு பதில் அளிக்கிறேன் அல்லது என்னுடைய TA என்னுடைய சார்பில் பதிலளிப்பார் இது 30 மணி நேரங்கள் கொண்ட ஒரு பாடத்திட்டம் இது எப்போதும் இருக்கும் பாடத் திட்டத்தை விட நிச்சயம் இரண்டு மடங்காக இருக்கிறது ஏனென்றால் நீங்கள் யாரும் என் முன்பு அமர்ந்து இருக்கவில்லை எனவே நிச்சயம் ஏதாவது சந்தேகம் இருந்தால் எனக்கு மெயில் அனுப்புங்கள்